தற்போதுஉரிமைகள் என்றால் என்ன சொத்து என்றால் என்ன மேலும் அறிவு சார்ந்த என்று சொல்லும் போது என்ன பொருள் ஆகியவற்றைப் பற்றி புரிதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன நாம் இப்போது இன்னும் முன்னேறிச் சென்று அறிவுசார் சொத்து உரிமை என்றால் என்ன என்பதை வரையறுக்கும் நிலையில் இருக்க வேண்டும் அறிவுசார் சொத்துரிமைகள் பொதுவாக வணிக மதிப்புடைய சிந்தனைகள் மற்றும் தகவல்களின் பயன்பாடுகளைப் பாதுகாக்கின்றன சொத்துரிமைகளின் ஒரு கிளையான அறிவுசார் சொத்துரிமைகள் பொதுவாக சிந்தனைகளின் பயன்பாடுகளைப் பாதுகாக்கின்றன அவை சிந்தனைகளை நேரடியாகப் பாதுகாப்பதில்லை சிந்தனைகளைப் பாதுகாக்கவும் இயலாது ஆனால் அவற்றின் பயன்பாடுகள் மற்றும் வெளிப்பாடுகளைப் பாதுகாக்க முடியும் இதற்கான சிறந்த உதாரணம் இலக்கிய வகைகளில் ஒன்றான குற்றம் சார்ந்த புனைவுக் கதை எனலாம் பெரும்பாலும் குற்ற நாவல்களில் ஒவ்வொன்றும் வூடூநிட் வகையைச் சேர்ந்தோ அல்லது ஒருவர் ஒரு செயலை எப்படிச் செய்தார் என்பதைப் பற்றியோ இருக்கலாம் எனவே இந்த இலக்கிய வகையில் ஒரு கதைக்கருவும் ஒரு நிகழ்வும் அதற்குப்பின் சந்தேகத்துக்கிடமாகத் தெரியும் கதாபாத்திரங்கள் குழுவும் பின்பு குற்றத்தின் முடிச்சை அவிழ்க்க கூடிய ஒருவரும் இருப்பார்கள் இறுதியில் கதையில் ஒரு திருப்பம் இருக்கும் பின்பு கடைசியாக ஒரு தீர்வு கிடைக்கிறது குறைந்தபட்சம் கதையை வாசித்துக் கொண்டிருப்பவருக்குத் தீர்வு கிடைத்து விட்டதாக ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஏனென்றால் தீர்வுகாணும் அந்த முயற்சியில் அவரும் பங்கெடுத்ததாக உணர்கிறார் இந்த இலக்கியவகை நீண்ட காலமாக வழக்கத்தில் உள்ளது பல்வேறு விதமான பண்பாற்றல் கொண்டஎழுத்தாளர்கள் இத்தகைய குற்ற நாவல்களை எழுதுகின்றனர் ஆனால் அனைவரும் ஒரே விதமான கதைக் கருவைத் தான் பயன்படுத்துகிறார்கள் ஒரு நிகழ்வைச் சுற்றி ஒரு மர்மம் இருக்கிறது ஒருவர் அதற்குத் தீர்வு காண்கிறார் மிகவும் சாத்தியமான பாத்திரங்களின் மேல் எல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறது குற்றம் செய்தவர் வேறு யாரோவாக இருக்கிறார்கள் இதுதான் வூ டூ நிட் வகை ஒன்றை ஒருவர் எப்படிச் செய்தார் என்ற வகையில் குற்றச்செயல் தெளிவாகத் தெரிகிறது குற்றம் எப்படி நிகழ்ந்தது என்பதைப் பற்றி ஒருவர் வாசகருக்கு எடுத்துச் சொல்கிறார் வேறுவிதமான இலக்கிய வகைகள் இருக்கலாம் ஆனாலும் இந்தப் புனைவு வகை இயல்பிலேயே கணிக்கக் கூடிய ஒன்றாக உள்ளது ஏனென்றால் கதையின் களம் எப்பொழுதும் மாறாமல் ஒரு குற்ற நிகழ்வாகவே இருக்கிறது ஏன் அந்த குற்றம் நிகழ்ந்தது என்பதைப் பற்றி அல்லது எப்படி நிகழ்ந்தது என்பதைப் பற்றி அல்லது யார் செய்தது என்பதை பற்றிய விளக்கம் இருக்கிறது ஆனாலும் இந்த இலக்கிய புனைவு வகையில் வெளி வந்துள்ள நூல்களின் எண்ணிக்கையைப் பாருங்கள் இத்தகைய நூல்களை எழுதும் எழுத்தாளர்களின் எண்ணிக்கையைப் பாருங்கள் அகதா கிறிஸ்டி என்னும் எழுத்தாளர் தனது நூல்களுள் பெரும் எண்ணிக்கையை இந்தப் புனைவு வகையிலேயே எழுதியுள்ளார் ஆனாலும் ஒவ்வொரு நூலும் இன்னொரு நூலில் இருந்து வேறுபட்டே இருக்கிறது அதே யோசனையாக இருக்கலாம் கதைக் கருவில் மர்ம முடிச்சுக்குத் தீர்வுகாணும் முக்கிய கதாபாத்திரம் அதே நபராக இருக்கலாம் ஆயினும் கூட ஒவ்வொரு யோசனையும் வெவ்வேறு வடிவத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது வெவ்வேறு வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட்டு இருப்பதால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உரிமை உண்டு அகதா கிறிஸ்டியின் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் பதிப்புரிமை உள்ளது அவையெல்லாம் குற்ற நாவல்கள் ஒரே புனைவு வகை கதைகள் என்று நாம் ஆட்சேபணை எழுப்ப முடியாது எல்லாமே வூ டூ நிட் வகை அல்லது முக்கிய கதாபாத்திரம் மர்ம முடிச்சுக்குத் தீர்வு காணும் கதை வகை ஆனாலும் அக் காரணத்தால் அனைத்து நாவல்களும் ஒரே யோசனையைக் கொண்டவை என்று கூற இயலாது ஏனென்றால் சிந்தனையின் வெளிப்பாடு வேறுபட்டு இருக்கும் வரை தனித்தனி உரிமைகள் அவற்றுக்கு உள்ளன இப்போது நாம் அறிவுசார் சொத்தின் தன்மையைப் பார்க்க முயற்சி செய்யலாம் நாம் இப்போது இந்த விதிமுறைகளை ஆராய்ந்தோம் அவை சில பண்புகளை எடுத்துக் காட்டியுள்ளன இப்பண்புகள் அறிவுசார் சொத்துரிமைகளுக்குப் பொதுவான பண்புகளாக நாம் அடையாளம் காணக்கூடிய பண்புகள் இத்தகைய உரிமைகள் வகைக்கே பொதுவான பண்புகள் என நாம் கூற இயலும் இதில் முதல் விஷயம் என்னவென்றால் இவை சட்டத்தால் பாதுகாக்கப்படக் கூடியவை ஏனென்றால் மிகவும் மதிப்புமிக்க தகவல்களாக யோசனையாக இருந்தும் சட்டத்தால் பாதுகாக்கப்படப் படாத நிலை இருக்கலாம் ஆனால் நாம் அறிவுசார் சொத்துரிமை என்று சொல்லும் பொழுது நாம் குறிப்பிட்ட ஒரு உரிமையைப் பற்றிப் பேசுகிறோம் அது காப்புரிமை பதிப்புரிமை அல்லது வர்த்தக முத்திரை வடிவமைப்பு ஆக இருக்கலாம் அவற்றுக்கு சில குறிப்பிட்ட உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன இதில் முதல் விஷயம் என்னவென்றால் இவை நடைமுறைப்படுத்த கூடியவை எனவே உரிமைகள் என்று சொல்லும்போது செயல்படுத்தக் கூடியது என்று பொருள் எனவே அறிவுசார் சொத்துரிமை என்னும் தகுதியைப் பெறுவதற்கு அது நடைமுறைப்படுத்தக் கூடிய தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் ஒரு உரிமையின் தன்மையில் இருக்க வேண்டும் அதில் பயன்படுத்தப்பட்ட ஒன்றை ஒருவரால் கோர இயல வேண்டும் அதேபோல் அந்த உரிமையில் மீறல் ஏற்படும் பட்சத்தில் தீர்வு தரப்பட வேண்டும் காப்புரிமையைக் குலைத்தல் அல்லது அதில் வரம்பு மீறல் முதலியவை நிகழும் பொழுது அதற்கு எதிராகப் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தீர்வு தரப்படுகிறது நீங்கள் அந்த நபரை அந்தக் காரியத்தைச் செய்ய வேண்டாம் என்று தடுக்கலாம் அல்லது பண இழப்பீடு மற்றும் சேதங்கள் என்று அழைக்கப்படுபவற்றைக் கோரலாம் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் இவை நடைமுறைப்படுத்தப்படக் கூடியவை இரண்டாவது பண்பு என்னவென்றால் இவை நாம் பயன்படுத்தக்கூடிய சாதாரண சொத்திலிருந்து வேறுபட்டவை இந்த உரிமைகள் அருவமானவை நீங்கள் அவைகளைத் தொட்டு உணர முடியாதுஆனாலும் இறுதித் தயாரிப்புப் பொருளில் அவை ஏதோ ஒருவகையில் வெளிப்படுத்தப்படுகின்றன இவை தொட்டு உணர முடியாத அருவமான தன்மை கொண்டிருப்பதால் இவற்றைத் தெளிவாக விவரித்தல் அவசியம் எனவே விளக்கப் பகுதி என்பது விளக்கப் பகுதியை அங்கீகரிக்கச் செய்யக்கூடிய பல்வேறு வடிவங்களுக்கு வழிவகுத்தது இது காப்புரிமை விவரக்குறிப்பு எனப்படும் எழுத்து மூலம் விவரிக்கப்படுகிறது இந்த காப்புரிமை விபரக்குறிப்பு காப்புரிமை அலுவலகத்தில் ஒரு செயல்முறைக்கு ஆட்படுகிறது பின்பு காப்புரிமையாக வெளிப்படுகிறது இந்த முழு செயல்முறையையும் எளிமையான மொழியில் பதிவு செய்தல் என்று அழைக்கலாம் எனவே உரிமைகள் அவை நடைமுறைப்படுத்தக் கூடியவை மற்றும் அவை பதிவு செய்யப்படும் திறன் கொண்டவை வர்த்தக முத்திரைகள் விளக்கமாக விவரிக்கப்பட்டு பதிப்புரிமைகளாகப் பதிவு செய்யப்படலாம் பதிப்புரிமை விவரிக்கப்பட்டுப் பதிவு செய்யப்படலாம் ஆனால் பெர்ன் கன்வென்ஷன் என்ற சர்வதேச ஏற்பாட்டின் காரணமாக ஒரு பதிப்புரிமையை நடைமுறைப்படுத்த அதனைப் பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றாகிறது புத்தக வெளியீடுகளைப் பொறுத்தவரை பல புத்தகங்களில் முதல் பக்கங்களில் பதிப்புரிமை அறிவிப்பு உள்ளதைப் பார்த்திருப்பீர்கள் இப் பதிப்புரிமை எழுத்தாளர் அல்லது பதிப்பீட்டாளர் பெயரில் இருக்கலாம் பல்வேறு வலைத்தளங்களில் அடிக்குறிப்பில் இத்தகைய பதிப்புரிமை அறிவிப்பை நீங்கள் பார்க்கலாம் இதில் பெரும்பாலும் பதிப்பித்த நிறுவனத்தின் பெயர் மற்றும் பதிப்பிக்கப்பட்ட வருடம் ஆகியவை இருக்கும் இவை பதிப்பில் இருப்பதாலேயே நீங்கள்தான் அந்த உரிமைக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதற்கு அதுவே போதுமானது எனவே பதிப்புரிமை என்பது ஒரு விதிவிலக்காகும் இதைப் பொறுத்தவரை பதிவு செய்திருந்தால் தான் நடைமுறைப்படுத்தப்பட முடியும் என்ற அவசியமில்லை ஆனால் பதிவு செய்வதற்கான சாத்தியமும் இதில் உண்டு ஆகவே இதுதான் அறிவுசார் சொத்துரிமையைப் பொறுத்தவரை இரண்டாவது பகுதி முதல் பகுதி என்னவென்றால் அறிவுசார் சொத்துரிமைகள் நடைமுறைப்படுத்தப்படக் கூடியவை இரண்டாவது பகுதி என்னவென்றால் இவை விரிவாக விளக்கப்பட்டு பதிவு செய்யப்படக் கூடியவை பதிவு செய்ய இயலும் எனும்போது அதில் நிறைய விஷயங்கள் உள்ளே வருகின்றன ஒரு அலுவலகம் உள்ளது அதன் அதிகாரத்திற்குக் கீழ் உரிமையை பகுப்பாய்வு செய்து ஆராய்ந்து வேறு சிலவற்றின் மூலம் உறுதி செய்து அதன்பின் உங்களுக்குத் தலைப்புப் பத்திரத்தை வழங்குகின்றனர் காப்புரிமை சட்டத்தில் பதிவு செய்வதற்கான செயல்முறை காப்புரிமை வழக்கு என்று அழைக்கப்படுகிறது காப்புரிமை அலுவலகத்தில் காப்புரிமை விவரக்குறிப்பு வழக்குச் செயல்முறைக்கு உட்படுத்தப்படும்போது தான் ஒரு மனிதனுக்கு மானிய உரிமை கிடைக்கிறது மானியம் எனும்போது நீங்கள் ஒரு காப்புரிமைத்தலைப்பைக் குறிக்கிறீர்கள் எனவே அமலாக்கப் பதிவு அறிவுசார் சொத்துரிமை பற்றிய மூன்றாவது விஷயம் என்னவென்றால் அது எளிதில் நகலெடுக்கக் கூடியது நான் இப்போது ஒரு கேள்வியைக் கேட்கிறேன் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு விண்டோஸின் முதல் பிரதியை வெளிக் கொண்டு வர எவ்வளவு செலவாயிருக்கும் விண்டோஸ் 7 என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு சில மில்லியன் டாலர்களாக இருக்கலாம் ஏனென்றால் அவர்களது முதலீடு அவர்கள் ஊழியர்களின் சம்பளங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் விண்டோஸ் 7 இன் முதல் பிரதியை உருவாக்குவதற்கான செலவாக இருந்திருக்கும் அதே விண்டோஸ்7 என்பதின் இன்னும் ஒரு பிரதி எடுக்க எவ்வளவு செலவாகும் ஒன்றுமே செலவாகாது என்ன இருக்கிறதோ அதை அப்படியே அதாவது சிடியில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஒரு ஹார்ட் ட்ரைவ் அல்லது பென்டிரைவில் நகல் எடுத்து விடலாம் எனவே இரண்டாவது பிரதியை எடுப்பதற்கான செலவு என்பது ஒன்றுமே இல்லை எனவே இது அறிவுசார் சொத்துரிமையின் பிறிதொரு பண்பை வரையறுக்கிறது முதல் பிரதியை உருவாக்குவது கடினமானது ஆனால் முதல் பிரதி வெளிவந்த பின்பு அதை எளிதாக நகல் எடுக்க இயலும் இது புத்தகங்களுக்கும் பொருந்தும் ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுத பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அதை ஸ்கேன் செய்து நகலெடுத்து முழு திருட்டுப் புத்தகத்தின் நகலையும் இணைய மேகத்தில் வைக்க நிறைய நேரம் தேவையில்லை இதே போல் ஒரு திரைப்படத்தை முடிக்க மாதக் கணக்கில் அல்லது ஆண்டுக்கணக்கில் முயற்சி தேவைப்படலாம் ஆனால் அவை திரையரங்குகளில் திரையிடப்பட்டு சில நாட்களுக்குள் திருட்டுப் பதிவுகள் வெளியிடப்படுவதைப் பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் இவையெல்லாம் நமக்கு சொல்வது என்னவென்றால் ஒரு அறிவுசார் சொத்தை உருவாக்குவது மிகவும் கடினம் ஆனால் அதை எளிதில் நகலெடுக்க முடியும் என்பது அதன் மற்றொரு பண்பு அதாவது இது எளிதில் நகலெடுக்கப் படக் கூடியது இன்னொரு பண்பும் உண்டு அது மிகப் பொதுவான பண்பு அல்ல இருந்தாலும் அதற்குரிய பண்பு ஆகும் அது என்னவென்றால் இந்த அறிவுசார் சொத்தை உருவாக்குவதற்கு மிகுந்த உழைப்பு அவசியம் ஆனால் இன்றைய நவீன உலகில் இந்த உழைப்பு சில நேரம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றில் இருந்து வருகிறது சில நேரம் அறிவுசார் சொத்தினை உருவாக்க நிறையப்பேர் கூடி உழைப்பது அவசியமாகிறது குறிப்பாக கண்டுபிடிப்புகளைப் பற்றி பேசும்போது இது உண்மையாகிறது மேலும் ஒரு கண்டுபிடிப்பாளர் தனது கார் கராஜ் இல் இருந்து உழைத்து ஒரு புதுக் கண்டுபிடிப்பை வெளிக்கொணர்வது என்பது போன்ற நாட்கள் போய்விட்டன இன்று அறிவியலும் தொழில்நுட்பமும் முன்னேறியுள்ள நிலையில் கண்டுபிடிப்புகள் மட்டுமல்லாது அறிவியலில் விஞ்ஞானத்தில் உள்ள கல்விசார் எழுத்திலும் பெரும்பாலான நேரங்களில் இணை ஆசிரியர்கள் காணப்படுகிறார்கள் ஒரு தனி ஆசிரியரால் எழுதப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை நாம் மிக அரிதாகவே காணமுடிகிறது இந்த விஷயம் காப்புரிமையைப் பொறுத்தவரையிலும் உண்மையாகவே உள்ளது மிக அதிக எண்ணிக்கையிலான காப்புரிமைகள் குழு முயற்சியால் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன அவற்றை செய்த குழுக்கள் சில நேரம் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களாக உள்ளார்கள் அவர்கள் தங்கள் முயற்சியை ஒன்று கூட்டி ஒரு கண்டுபிடிப்பை வெளிக் கொணர்கிறார்கள் இதுதான் குழு முயற்சி எனவே இதில் நான்காவது புள்ளி என்னவென்றால் இந்த உரிமைகளை உருவாக்க அறிவு சார்ந்த முயற்சி தேவையாய் உள்ளது எனவே அறிவின் படைப்புகள் சார்ந்த உரிமைகளை உருவாக்க ஒரு முயற்சி தேவையாக உள்ளது அறிவுசார் சொத்துரிமையின் இன்னொரு உள்ளார்ந்த பண்பு என்னவென்றால் ஒருமுறை இவை உருவாக்கப்பட்ட பின் அவை மிகுந்த மதிப்பு உள்ளவையாக உள்ளன இவற்றுக்கும் வணிக மதிப்பு உள்ளது மேலும் இந்த உரிமைகளை வணிகம் மற்றும் வியாபாரத்தில் பயன்படுத்தி அவற்றை மதிப்புமிக்கதாக ஆக்கலாம் எனவே இந்த உரிமைகள் அமலாக்கப் படக் கூடியவை பதிவு செய்யப்படக் கூடியவை இவை நகல் எடுக்கப்படக் கூடியவை பெரும் எண்ணிக்கையில் நகலெடுக்கக் கூடியவை இவற்றை உருவாக்க ஒரு படைப்பு முயற்சி தேவையாக உள்ளது அதில் ஈடுபடுவது நிறைய மனிதர்களாக இருக்கலாம் மேலும் இதற்கு வணிக மதிப்பு உண்டு நாம் இப்போது அறிவுசார் சொத்தின் தன்மையை வரையறுக்கக் கூடிய ஐந்து புள்ளிகளை வெளிக்கொண்டுவர முயற்சி செய்துள்ளோம் பொருளாதார வல்லுனர்கள் அறிவுசார் சொத்து குறித்து புரிந்துகொள்ள மேலும் 2 சொற்களைப் பயன்படுத்தியுள்ளனர் அவர்களின் கூற்றின் படி அறிவுசார் சொத்து என்பது அதன் உள் இயல்பின்படி போட்டித் தன்மை அற்றது விலக்கும் தன்மையற்றது இதன் பொருள் என்னவென்றால் அறிவுசார் சொத்தின் பயன்பாடு போட்டியை உருவாக்குவதில்லை மேலும் அதை ஒருவர் அனுபவிக்கும் போது அது மற்றவரின் பயன்பாட்டைத் தடுப்பது இல்லை அறிவுசார் சொத்தின் போட்டி இல்லாத தன்மையைப் புரிந்துகொள்ள ஒரு சாதாரண வகுப்பறையின் அளவிலான ஒரு வெற்று அறையைக் கற்பனை செய்வோம் இந்த வெற்று அறை உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு அதன் மேல் பரிபூரண அதிகாரம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் தற்போது உங்களிடம் ஒரு தொழில்முனைவோரின் உந்துதல் இருந்தால் இந்த வெற்று அறையைக் கொண்டு நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் அதை செய்வதற்கு நிறைய வழிகள் உண்டு நீங்கள் யாராவது இரண்டு பேருக்கு உங்கள் அறையை வாடகைக்கு விடலாம் அல்லது தூங்குவதற்கு அதில் அடுக்குப் படுக்கைகளை உருவாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் இதையே இன்னும் சிறிது இழுத்துச் செய்தால் உங்கள் வெற்று அறையை ஒரு வகுப்பறையாக மாற்றி அதில் நிறையப் பேர் அமர வசதி செய்யலாம் அதன்பின் தூங்குவதற்கும் ஏற்பாடு செய்யலாம் இதன் மூலம் உங்களால் இன்னும் அதிகப் பணம் சம்பாதிக்க முடியும் அல்லது உங்கள் நிறுவனத்தை வேறொன்றாகவும் நீங்கள் மாற்றலாம் இப்போது நீங்கள் அதிக ஆர்வம் உள்ளவராக இருந்தால் மேலும் அதிகமான நபர்களை அதில் சேர்க்க விரும்பினால் உங்களால் முடியும் அனைத்துத் தளவாடங்களையும் அகற்றிவிட்டு மக்கள் வந்து அதிகமாக மக்கள் வந்து பொதுவாக கூடி இருக்கக்கூடிய இடமாக மாற்றலாம் அது என்ன காரணத்துக்காக இருந்தாலும் மக்கள் அங்கு உணவருந்தலாம் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளலாம் இன்னும் அதை சிறிது நீட்டி செய்வதானால் மக்கள் மிக நெருக்கமாக இருப்பதைப் பொருட்படுத்தாவிட்டால் ஒரு விருந்தைக் கூட அங்கு ஏற்பாடு செய்யலாம் இவையாவும் உங்களது அசல் சொத்தான அறையைப் பயன்படுத்த அல்லது அதன் பயன்பாட்டை அதிகரிக்க நீங்கள் செய்யக் கூடியவை ஆகும் மேலும் அதிகப்படியாக மக்களின் சகிப்புத் தன்மையைப் பொருத்து உங்களால் 100 பேர் வரை அந்த அறையில் அடைக்க முடியும் ஆமாம் சிரமமாகத்தான் இருக்கும் காற்று வெப்பமடைகிறது காற்றோட்டம் ஒரு பிரச்சனையாக மாறுகிறது இருந்தாலும் உங்கள் மக்களின் சகிப்புத்தன்மையின் அளவு தேவையான அளவு அதிகமாக இருந்தால் ஒரு சாதாரண அளவிலான உங்கள் அறையில் ஒரு நூறு பேரை அடைக்க முடியும் இப்போது நீங்கள் அந்த அறையில் 500 பேரை அடக்க முயற்சி செய்தால் உங்கள் வாசலுக்கு போலீஸ் வர வாய்ப்புண்டு ஏனென்றால் அது இயலாத காரியம் இது நமக்குச் சொல்வது என்னவென்றால் அசல் சொத்தை அனுபவிப்பதில் சில எல்லைகள் உண்டு இந்த எல்லைகள் அறிவுசார் சொத்துரிமைகளில் இருப்பதில்லை மிகச்சிறந்த அளவில் விற்பனையாகும் ஒரு புத்தகத்தை எண்ணிப்பாருங்கள் அதை ஒரே நேரத்தில் எத்தனை பேரால் வாசிக்க இயலும் ஆமாம் ஒருவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அருகில் அமர்ந்திருக்கும் இன்னொருவரும் அதை வாசிக்கிறார் அது ஒரு புது புத்தகம் என்று வைத்துக்கொள்வோம் முதல்முறையாக வெளிவருவது 12 மணி நேரம் வரிசையில் நின்று ஒருவர் அதை வாங்கியுள்ளார் அவரைச் சுற்றி ஒரு கூட்டமாக மக்கள் இருக்க முடியும் அது ஒரு மிகப் பிரசித்தி பெற்ற புத்தகம் என்று வைத்துக்கொள்வோம் உங்களது நண்பர்கள் குழு அங்கும் இங்கும் தள்ளப்பட்டாலும் அதைப்பற்றிப் பொருட்படுத்தாமல் அந்தப் பக்கங்களைப் பார்த்து வாசிக்க முயற்சி செய்யலாம் நீங்கள் அதிகமான கற்பனைத்திறன் படைப்புத்திறன் உடையவராய் இருந்தால் நீங்கள் அந்தப் பக்கத்தை ஸ்கேன் செய்து இன்னும் அதிகம் பேர் வாசிக்க ஏதுவாக ஒரு கணினி திரையில் போடலாம் அல்லது காட்சிப்படுத்தலாம் நீங்கள் அதை இன்னும் சிறிது நீட்சி செய்தால் உங்களால் அந்தப் பக்கத்தை ஸ்கேன் செய்து இணைய மேகவெளியில் ஏற்றிவிட முடியும் அப்போது அந்த ஆவணத்திற்கான அணுகல் யாரிடம் உள்ளதோ அவர்களால் அதைக் காண முடியும் அது கோடிக்கணக்கான நபர்களாக இருக்கலாம் கோடிக்கணக்கான கருவிகளாக இருக்கலாம் அனைத்திலும் அதைப் பார்க்க முடியும் எனவே இது அறிவுசார் சொத்தின் ஒரு பண்பாகும் இதுவே அதை அசல் சொத்திலிருந்து வேறுபடுத்துகிறது அதை அனுபவிப்பதில் எல்லைகள் உண்டு ஆனால் அறிவுசார் சொத்தினை அனுபவிப்பதில் எல்லைகள் இல்லை ஒருவரால் அனுபவிக்கப் படுவது இன்னொருவரின் இன்பத்தை தட்டிப் பறிக்காது இதைத்தான் போட்டி தன்மையற்ற இயல்பு என்று கூறுகிறோம் மிகச் சிறந்த விற்பனை சக்தியுள்ள ஒரு புத்தகப் பிரதியைச் சுற்றிக் கூட்டமாகக் கூடிய அனைத்து மக்களும் அந்த அறிவுசார் சொத்தின் உரிமையை சமமாக அனுபவிக்க முடிந்தது அவர்களால் ஒரே நேரத்தில் இன்னொருவரின் அனுபவ அளவைப் பாதிக்காமல் தங்கள் உரிமையை அனுபவிக்க முடிந்தது இதுவே நிறைய நபர்கள் ஒரு அறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தால் அந்த அனுபவம் வேறு விதமாக இருந்திருக்கும் ஒரு அறையை எப்படி மக்களால் பயன்படுத்த முடியும் என்பதற்கு எல்லைகள் உள்ளன ஆனால் அறிவுசார் சொத்தை பயன்படுத்துவதற்கு வரம்புகள் இல்லை எல்லைகள் இல்லை எனவே இதையே நாம் அறிவுசார் சொத்தின் போட்டித் தன்மையற்ற இயல்பு என்று கூறுகிறோம் அறிவுசார் சொத்து என்பது விலக்கல் தன்மையும் அற்றது இது அதன் மற்றொரு பண்பு இதன் நிலைப்பாடு என்னவென்றால் சிலர் ஒரு அறிவுசார் சொத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களால் மற்றவர்களை அதைப் பயன்படுத்துவதில் இருந்து விலக்கி வைக்க முடியாது உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு புத்தகத்தை ஸ்கேன் செய்து நேரலையாக யூடியூபில் ஒளி பரப்புகிறார் ஆக அவர் என்ன செய்கிறார் ஒரு பக்கத்தை கையில் பிடித்து இருக்கிறார் மக்கள் அதை வாசிப்பதற்குத் தேவையான நேரத்தைக் கொடுக்கிறார் அதன்பின் அடுத்த பக்கத்திற்குச் செல்கிறார் இந்த நேரத்தில் அவர் அதை ஒரு கேமராவின் முன் பிடித்திருக்கிறார் அவ்வளவுதான் அதை யூடியூபில் நேரடியாக நேரலையாக ஒளி பரப்புகிறார் எனவே எவ்வளவு நபர்கள் வேண்டுமானாலும் நேரலையாக புத்தகத்தைப் பார்ப்பதற்கு வசதி உள்ளது தற்போது ஒரு நபர் ஏற்கனவே யூடியூபில் அப்புத்தகத்தை ஏற்றி விட்டு விட்டதால் யூடியூப் ஐ அணுகும் வசதியுள்ள எந்த மனிதனையும் அந்தப் புத்தகத்தைப் பார்த்து ரசிப்பதில் இருந்து உங்களால் தடுக்க இயலாது எனவே ஒரு புத்தகத்தை அனைவரும் பார்க்கும் வகையில் வசதி ஏற்படுத்திய பின் மற்றவர்களை அதைப் பார்ப்பதில் இருந்து விலக்கவோ தடுக்கவோ வழி இல்லை எனவே அறிவுசார் சொத்துக்கான இன்னொரு பண்பு இது ஒரு மருந்தை எடுத்து கொள்வோம் அது ஒரு உயிரைக் காக்கக் கூடிய மருந்து என்று வைத்துக் கொள்வோம் அது ஏற்கனவே சந்தையில் வெளியிடப்பட்டு விட்டது இந்நிலையில் மருந்தைத் தயாரித்த தயாரிப்பாளரின் போட்டியாளர்கள் யாராயிருந்தாலும் மருந்தை எடுத்துப் பகுப்பாய்வு செய்து முதல் தயாரிப்பாளரிடம் செல்லாமலேயே அதைப்போன்ற மருந்தை உருவாக்கிவிட முடியும் எனவே ஒருமுறை வெளியே வந்து விட்டால் அதன் விளைவுகள் அல்லது அதை புரிந்து கொள்வதில் இருந்து மக்களை விலக்கி வைக்க இயலாது எனவே இந்த இரண்டு பண்புகளும் அதாவது போட்டித் தன்மையற்றது என்பதும் விலக்கி வைக்க முடியாது என்பதும் பொது பொருள்கள் என்று பொருளாதாரத்தில் சொல்லப்படும் பொருள்களும் பகிர்ந்து கொள்ளும் பண்புகளாகும் பொதுப் பொருள்கள் என்பதை வரையறையின் படி போட்டித் தன்மை அற்றவை மற்றும் விலக்கி வைக்க முடியாதவை என்று சொல்லலாம் உதாரணத்திற்குத் தேசிய பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளலாம் தேசிய பாதுகாப்பில் இருந்து மக்களை உங்களால் விலக்கி வைக்க முடியாது அனைவருக்கும் அது கிடைக்கப் பெறும் இவர்களுக்கு மட்டும் தான் தேசிய பாதுகாப்பு என்று யாரோ ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும் நாம் குறிப்பிட்டுச் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு தேசத்தின் எல்லைகள் அமைக்கப்பட்டுள்ள போது அதன் உள்ளே இருக்கும் அனைவரும் நன்மையைப் பெறுவதற்கு உரியவர்கள் ஆகிறார்கள் நாம் இப்போது அறிவுசார் சொத்துரிமை களின் வரையறையைப் பற்றிப் பார்ப்போம் அனைவராலும் ஒப்புக் கொள்ளப்பட்ட வரையறை எதுவும் அறிவுசார் சொத்து உரிமைக்கு இல்லை உண்மையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு அகராதியில் அறிவுசார் சொத்துரிமைகள் என்னும் தொடரின் பொருளை எடுத்துப் பார்த்தால் அவை வணிக மதிப்புள்ள யோசனைகள் மற்றும் தகவல்களின் பயன்பாடுகளைப் பாதுகாக்கும் உரிமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும் எனவே இது ஒரு வரையறை ஆக்கப் பூர்வமான உழைப்பில் உருவாகும் தயாரிப்புகளைப் பாதுகாக்கும் உரிமைகள் இது மற்றொரு வரையறை இதைச் சுற்றி பல்வேறுவிதமான வரையறைகளை உங்களால் காண முடியும் மேலும் சில வரையறைகள் மளிகைக் கடைப் பட்டியலைப் போல நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பட்டியலையே தருகின்றன ஒரு பட்டியலில் வரிசையாக விஷயங்கள் இருக்கின்றன அவை யாவும் அறிவுசார் சொத்துரிமை என்று கூறப்படுகின்றன உதாரணமாக உலக அறிவுசார் சொத்துரிமைக் கழகம் விபோ என்பது அறிவுசார் சொத்துரிமை களுக்கான ஒரு சர்வதேச அமைப்பு இது ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்குகிறது இந்தக் கழகம் ஒரு வரையறையைக் கொண்டிருக்கிறது அது ஒரு விரிவான வரையறை மளிகைப் பட்டியலைப் போல நீண்டு உள்ளது அறிவுசார் சொத்துரிமை என்ற குடையின் கீழ் பல விஷயங்களை அது இணைத்துள்ளது எந்தப் பொருள்களின் மேல் இந்த உரிமைகள் வெளிப்படுகின்றன என்பதைப் பற்றிப் பேசுகிறது அதேநேரம் அசலான உரிமைகளைப் பற்றியும் பேசுகிறது விபோ வரையறையில் பார்த்தால் அது காப்புரிமைகள் பற்றியும் பதிப்புரிமைகளைப் பற்றியும் வர்த்தக முறைகளைப் பற்றியும் அதைப் போன்ற வேறு உரிமைகளைப் பற்றியும் பேசுகிறது விபோ வரையறையைப் பொறுத்த வரை பிரச்சினை என்னவென்றால் அது புதிதாக தினம் தோன்றிக் கொண்டிருக்கும் அறிவுசார் சொத்துரிமைகளைப்பற்றிக் கவலைப்படவில்லை நாம் பேசிக்கொண்டிருக்கும்போதே சிலவிதமான அறிவுசார் சொத்துரிமைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றை விபோ வரையறை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை மேலும் அறிவுசார் சொத்துரிமையைப் புரிந்துகொள்ள எந்தவிதமான அளவுகோலும் இல்லை அளவுகோல் என்பதே இல்லை ஆக நாம் அறிவுசார் சொத்துரிமையைக் குறித்து வரையறையை ஏற்படுத்தும்போது மனிதனின் உழைப்பிலிருந்து உருவாகக்கூடிய மனிதனின் படைப்புத்திறன் மற்றும் அறிவு சார்ந்த உழைப்பினால் வெளிப்படும் ஒருவிதமான பொருள்களைப் பாதுகாக்கக்கூடிய உரிமைகள் என்று சொல்லலாம் அல்லது எந்தப் பொருட்களின் மீது எல்லாம் அறிவுசார் சொத்து உரிமை வெளிப்படக் கூடும் என்பதற்கு ஒரு பட்டியலை வைத்துக் கொள்ளலாம் எனவே விபோ வரையறை என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பட்டியல் ஆனால் புது விஷயங்களும் அந்தப் பட்டியலுக்குள் வர நேரலாம் ஆனால் விபோ வரையறை மனிதனின் படைப்புத் திறன் கொண்ட உழைப்பினால் விளைந்த பொருட்கள் என்று சொல்வதைத் தவிர அறிவுசார் சொத்துரிமைக்கு சீரான ஒரு வரையறை அமையும் வகையில் வேறு எந்தத் தகவலையும் கொடுக்கவில்லை அறிவுசார் சொத்துரிமைகளின் வகைகளைப் பொறுத்த வரை அவற்றில் பல்வேறு வகைகள் உள்ளன அவை எதன் மூலம் வேறு படுத்தப்படுகின்றன என்றால் எந்தப் பொருளின் மீது அவை வெளிப்படுகின்றனவோ அவற்றின் இயல்பைப் பொறுத்து அல்லது மனிதனின் படைப்புத் திறன் சார்ந்த உழைப்பினால் வெளிவரும் இறுதித் தயாரிப்புப் பொருளை பொறுத்து இந்த வரையறையில் மனிதனின் படைப்புத் திறன் சார்ந்த உழைப்பு என்று குறித்திருப்பதை எடுத்துப் பார்க்கும்போது அதுவே சில சிக்கல்களை உருவாக்குகிறது ஏனென்றால் இன்று தொழில்நுட்ப ரீதியாக மனிதனின் படைப்பாற்றல் சார்ந்த உழைப்பு தேவைப்படாத புவி சார் குறியீடுகளும் உள்ளன இருந்தாலும் நாம் மனிதனின் படைப்புத் திறன் சார்ந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் தரும்போது நாம் அறிவுசார் சொத்துரிமைகள் என்பவை ஆரம்பத்தில் எப்படித் தோன்றின என்பதை ஒட்டிப் பேசுகிறோம் ஏனென்றால் அறிவுசார் சொத்து என்பது காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை என்ற இரண்டு உரிமைகளில் இருந்து வெளிவந்தவை எனவே அதில் நிறைய வகைகள் உண்டு ஒவ்வொரு வகையும் ஒரு குறிப்பிட்ட வகை தயாரிப்புகளைப் பற்றி சொல்கிறது காப்புரிமைகள் என்பவை கண்டுபிடிப்புகளைப் பாதுகாக்கின்றன கண்டுபிடிப்புகள் என்று நாம் சொல்லும்போது தொழில்நுட்ப ரீதியான கண்டுபிடிப்புகளைப் பற்றிப் பேசுகிறோம் காப்புரிமைகள் என்பவை இலக்கியம் மற்றும் ஆக்கப்பூர்வமான படைப்புகள் இலக்கியம் மற்றும் கலைநயத்துடன் கூடிய வேலைப்பாடுகள் இசை கோர்வைகள் வீடியோக்கள் திரைப்பட ஒளிப்பதிவு மற்றும் கணினி நிரல்கள் மற்றும் வேறு பல விஷயங்களைப் பாதுகாக்க உதவுகின்றன வடிவமைப்புகளைப் பொருத்தவரை எவற்றையெல்லாம் கண்களால் வேறுபடுத்திப் பார்க்க முடியுமோ அவற்றைப் பாதுகாக்கின்றன உதாரணமாக வடிவமைப்புகளுக்கான சட்டம் காப்புரிமைச் சட்டத்திலிருந்து வேறுபடுகிறது ஏனென்றால் செயல்பாட்டில் இருக்கும் ஒன்றைப் பாதுகாக்க வடிவமைப்புகள் பயன்படுத்தப்படுவதில்லை பார்ப்பதற்கு உகந்த கண்களை ஈர்க்கக்கூடிய ஆனால் வேறு எந்த செயல்பாடும் இல்லாதவற்றைப் பாதுகாப்பதற்கு வடிவமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன வர்த்தகம் சார்ந்த வார்த்தைகள் குறியீடுகள் போன்றவற்றைப் பாதுகாக்க வர்த்தக முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன புவிசார் குறியீடுகள் சில பொருட்களின் தோற்றம் எங்கு நிகழ்ந்தது என்பதைக் குறிக்கலாம் வர்த்தகம் சம்பந்தமான தகவல்களை அவற்றின் உரிமையாளர் ரகசியமாக வைத்துக் கொள்ள விரும்பும் போது அவற்றைப் பாதுகாக்க வர்த்தக ரகசியங்கள் என்ற பிரிவு உதவுகிறது இன்னும் வேறு சில அறிவுசார் சொத்துரிமைகளும் உள்ளன அவற்றைப் பற்றி விரிவாக வரும் நாட்களில் பேசுவோம்